வணக்கம் பரிசோதனையின் வடிவமைப்பு பற்றிய அறிமுக விரிவுரைகளுக்கு வரவேற்கிறேன் முதலாவதாக இந்த தலைப்புக்கு பயனுள்ள புத்தகங்களைக் காண்போம் முதல் புத்தகம் மான்ட்கோமரி மற்றும் ரங்கர் அப்லைட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மற்றும் ப்ரோபைபிளிட்டி பார் என்ஜினீர்ஸ் ஐந்தாவது பதிப்பு புது தில்லி ஜான் விலே இந்தியா 2011 இது ஒரு அடிப்படை புத்தகம் ஆகும் இது புள்ளிவிபரதில் தொடங்குகிறது பின்னர் ப்ரோபைபிளிட்டிக்கு செல்கிறது அதன் பின்னர் சோதனை மற்றும் பரிசோதனையின் வடிவமைப்பிற்குள் செல்கிறது அடுத்த புத்தகம் மான்ட்கோமரி என்பதாகும் இது வடிவமைப்பு மற்றும் பகுப்பாய்வு சோதனைகளை பல்வேறு சாத்தியமான வடிவமைப்புகள் மற்றும் அவற்றின் செயல்படுத்தல் முறை மற்றும் பகுப்பாய்வு ஆகியவற்றைக் கையாளும் மூன்றாவது புத்தகம் சற்று முன்னேறியது இதற்கு லீனியர் அல்ஜிகப்ரா பின்னணி தேவை இந்த குறிப்பிட்ட லீனியர் அல்ஜிகப்ரா ல் போதுமான பின்புலம் நீங்கள் கொண்டிருந்தால் புத்தகத்தின் பெரும்பாலான உள்ளடக்கங்களின் மூலம் வேலை செய்ய முடியும் மற்றும் சோதனைகள் வடிவமைப்பு கண்கவர் அம்சங்கள் கண்டறிய முடுயும் பின்னர் ஓக்னாய்க் எழுதிய நூலும் உள்ளது இது ஒரு புதிய புத்தகம் சிக்கலான தலைப்புகளில் சில நல்ல முறையில் கையாளப்படுகின்றன இந்த புத்தகத்தில் சில சுவாரஸ்யமான உதாரணங்கள் உள்ளன துவங்க விரும்புவோர் உங்களுக்காக முதல் புத்தகம் பரிந்துரைக்கப்படுகிறது மேலும் நீங்கள் இந்த விஷயத்தில் ஆர்வத்தை வளர்த்துக்கொள்கிறீர்கள் மேலும் உங்கள் பரிசோதனையின் கருத்தாக்கத்தை உண்மையில் செயல்படுத்த வேண்டும் பின்னர் நீங்கள் இரண்டாவது புத்தகத்தை படிக்கலாம் உங்கள் முடிவுகளுக்கு மேலும் கோட்பாட்டு பின்னணியை கொடுக்க விரும்பும் நீங்கள் சோதனையின் விருப்பங்களை மேம்பட்ட வடிவத்தில் ஆராய்வதற்கு மையர்ஸ் புத்தகத்தை தேர்வு செய்யலாம் எனவே நாம் ஏன் பரிசோதனைகள் செய்கிறோம் கோட்பாட்டை நிரூபிக்கும் பொருட்டு பரிசோதனைகள் அவசியம் மேலும் சில நேரங்களில் கோட்பாடு உருவாக்கப்படாமலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட செயல்முறை அல்லது பயன்பாட்டிற்கான கோட்பாட்டை உருவாக்க மிகவும் கடினம் பிறகு சோதனைகள் அவசியம் சோதனையின் முக்கியத்துவமாக பரிசோதனைகள் அவசியம் எனவே நாம் சோதனைகள் செய்ய விரும்புகிறோம் மேலும் சோதனைகள் செய்வதில் மகிழ்ச்சியடைகிறோம் ஆனால் சில நேரங்களில் நாம் முடிவுகளை சகித்துக் கொள்கிறோம் ஆனால் சோதனைகள் வடிவமைப்பு இந்த ஏமாற்றங்களை சமாளிக்க மற்றும் முடிவுகளை ஒரு அறிவியல் ரீதியாக ஏற்கத்தக்க முறையில் முன்வைக்க உதவுகிறது எனவே நீங்கள் சோதனைகள் செய்தபின் உங்களிடம் ஒரு குறிப்பிட்ட அளவு டேட்டா உள்ளது மேலும் சோதனை டேட்டா களின் பிரதிநிதித்துவம் பற்றி நீங்கள் படிப்பீர்கள் நீங்கள் ஹிஸ்டோக்ராம்ஸ் பெட்டி விளக்கப்படங்கள் சிதர் அடுக்குகள் இயல்பான நிகழ்தகவு தளங்கள் மற்றும் பலவற்றைப் பார்ப்பீர்கள் எனவே நீங்கள் சோதனைகள் செய்யும்போது பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்கிறீர்கள் என்பதை முடிவு செய்யுங்கள் முடிவுகள் ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியாகவோ அல்லது அதற்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கின்றன பின்னர் நீங்கள் சராசரிக்கும் வடிவத்தில் தரவை வழங்கலாம் உங்கள் பரிசோதனையிலிருந்து உங்கள் சோதனைகள் அல்லது வெளியீட்டின் எல்லா பதில்களின் சராசரியை எடுத்துக்கொள்கிறீர்கள் அடுத்த கட்டம் சோதனை முடிவுகளில் சிதறலை அளவிடுவது ஆகும் நீங்கள் சோதனை முயற்சிக்கும் போது ஒத்த பதில் அல்லது ஒரே வெளியீட்டைப் பெறும் போது பிரதிபலிப்புகளுக்கு இடையில் சில மாறுதல்கள் நடைபெறுகின்றன எனவே சோதனைத் தரவரிசையில் சிதறல்களை பொருத்தமான வகையில் சேர்ப்பது மிகவும் முக்கியம் நீங்கள் இதை செய்தபின் இந்த செயல்முறையின் மாறிகள் உண்மையில் உங்கள் பரிசோதனையைப் பாதிக்கும் என்பதைப் பாற்பது மிகவும் முக்கியம் ஒரு குறிப்பிட்ட மாறி உணர்திறன் அதிகமாக இல்லை என்றால் ஒருவேளை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மட்டத்தில் அந்த மாறியை சரிசெய்யலாம் பின்னர் அவற்றின் விளைவுகளுக்கான வேறு மாறிகள் பார்க்கலாம் செயல்முறையின் முடிவில் மாறி முக்கியமானது அல்லது குறிப்பிடத்தக்க விளைவைக் கொண்டிருக்கவில்லை என்றால் அது நிலையானதாக இருக்க வேண்டும் மேலும் நீங்கள் செய்யத் திட்டமிடும் பரிசோதனைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படலாம் எனவே ஸ்கிரீனிங் சோதனைகள் எனப்படும் அடிப்படை பரிசோதனைகள் செய்த பிறகு நீங்கள் அடுத்த முறை சோதனைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் அதிகபட்ச மகசூல் அல்லது குறைந்த பவர் பெற வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே உங்கள் குறிக்கோளைப் பொறுத்து நீங்கள் பரிசோதனை வடிவமைப்பு இடத்தை அறிய விரும்புகிறீர்கள் அடுத்த செட் பரிசோதனைகள் விரைவாக உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கும் என்பதைப் பார்க்கவும் நான் முன்பு கூறியது போல பரிசோதனை டேட்டா உள்ள மாறுபாடு கணக்கிட வேண்டும் பரிசோதனையின் டேட்டா களில் சிதறல் தவிர்க்க முடியாதது ஏனென்றால் உங்கள் சோதனைகளை பாதிக்கும் பல சீரற்ற விளைவுகளும் உள்ளன மேலும் அவை அனைத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது எனவே சோதனையை நீங்கள் மறுபடியும் மறுபரிசீலனை செய்ய முடியாவிட்டாலும் உங்கள் டேட்டா சிதறச் செய்தால் சில நேரங்களில் நீங்கள் சரி என உணரலாம் டேட்டா நல்லதல்ல நான் ஏதோ செய்கிறேன் சோதனைகளில் தவறானவை எனவே நீங்கள் நினைத்தால் உடனே நிறுத்த வேண்டும் ஆனால் நீங்கள் இந்த சிதறல் பரிசோதனை டேட்டா டன் வாழ வேண்டும் என்பதையும் இன்னும் அர்த்தமுள்ள முடிவுகளை எடுப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் எனவே சோதனை டேட்டா முக்கியத்துவம் சராசரியுடன் கூடுதலாக டேட்டா வேறுபாடு இணைக்கப்பட வேண்டும் சோதனைகளின் வடிவமைப்பு சீரற்ற மாறுபாட்டிற்காக எவ்வாறு கணக்கிடப்படும் என்பதைப் பார்ப்பீர்கள் மேலும் மாறிகள் மாற்றுவதன் மூலம் ஏற்படுகின்ற முறையான மாறுபாடு மற்றும் இவற்றுக்கு இடையேயான வேறுபாடுகளை ஒப்பிடவும் ஒரு எளிய வழக்கை எடுப்போம் ஈட்டா i பிளஸ் எப்சிலன் i க்கு சமமாக இருக்கும் ith ரன் yi க்கு பதிலைக் கொண்டிருக்கும் எப்சிலன் i என்பது 0 என ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள் எப்சிலன் i சீரற்ற பிழை கூறு இது 0 என்றால் நீங்கள் பரிசோதனையை மறுபரிசீலனை செய்யும்போது உங்கள் சோதனை அமைப்பில் உள்ள அனைத்து கூறுகளும் சரியாக வேலைசெய்கின்றன என நீங்கள் கருதினால் அதே பதிலையே பெறுவீர்கள் ஆனால் இந்த சீரற்ற பிழைக் கூறு காரணமாக நீங்கள் பரிசோதனைகள் மீண்டும் நிகழும்போது வெவ்வேறு பதில்களைக் கொண்டிருக்கிறீர்கள் இவ்வாறு எப்சிலான் சாதகமான அல்லது எதிர்மறையாக இருக்கலாம் எனவே உங்கள் பதில் நேர்மறையான பக்கத்திலும் எதிர்மறையான பக்கத்திலும் மாறுபடும் நான் சொல்ல வருவது என்னவென்றால் நீங்கள் 100 ஐ பெறுகிறீர்கள் என்பதில் முதல் சந்தர்ப்பத்தில் நினைக்கிறேன் அடுத்த முறை நீங்கள் மீண்டும் 101 ஆவது பெறலாம் மூன்றாவது முறையாக நீங்கள் 97 பெறலாம் எனவே மாறுபாடு ஏனென்றால் epsilon நேர்மறை அல்லது எதிர்மறையாக இருக்கலாம் இந்த உண்மையான மதிப்பு அது முழு மதிப்பு ஆனால் துரதிருஷ்டவசமாக அது எங்களுக்கு தெரியாது எனவே நாம் உண்மையான மதிப்பை பரிசோதனை மூலம் மதிப்பீடு செய்ய வேண்டும் மேலும் அதன் தொடர்புடைய மாற்றத்துடன் செயல்பட வேண்டும் எனவே சோதனையின் வடிவமைப்பிற்குள் நுழைவதற்கு முன்பாக அடிப்படை கருத்தாக்கங்களை புரிந்து கொள்வதில் சில நேரங்களை முதலீடு செய்வது மிகவும் பயனுள்ளது அப்போதுதான் சோதனைகள் பற்றிய கருத்துக்களை நாம் புரிந்துகொள்வோம் மற்றும் முடிவுகள் உண்மையில் என்ன சொல்கின்றன என்பதைப் புரிந்து கொள்ள முடியும் இந்த பின்புல உள்ளடக்கத்தை செய்யாமலோ அல்லது இந்த பின்புலத் தகவலைத் தெரிந்துகொள்ளாமலேயே P மதிப்பு அல்லது நம்பக இடைவெளிகளால் அல்லது முக்கியத்துவம் சதுர பிழை மற்றும் அது போன்ற விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது எனவே நாம் அடிப்படைகளை பார்த்து சிறிது நேரத்தை செலவிடலாம் முதல் கருத்து சீரற்ற மாறி உள்ளது இது ஒரு சுருக்கமான ஒரு வகை சீரற்ற மாறி மூலதன எக்ஸ் மூலம் குறிக்கப்படுகிறது மற்றும் ஒருமுறை அது சிறிய x என பெயரிடப்பட்ட பரிசோதனையின் பின்னர் மதிப்பு அறியப்படுகிறது எனவே இது பெயர்ச்சொல் மற்றும் இது நிகழ்தகவு விநியோகம் செயல்பாட்டிற்கான தோற்றமாகும் நீங்கள் முன் நிகழ்தகவு விநியோகம் செயல்பாடுகளை முழுவதும் அறிந்திருக்கலாம் எனவே இது மிக மிக முக்கியமானது இது சீரற்ற மாறியலின் விநியோகத்தை வழங்குகிறது பவுல் விநியோகங்கள் தோராயமாக நடத்தும் ஒரு குழுவினரின் நடத்தையை முன்னறிவிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன ஒரு வகுப்பை எடுத்துக்கொள்வோம் ஒரு தனி நபரின் செயல்திறனை முன்னறிவிப்போம் எனில் அது மிகவும் கடினமானது வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களும் ஒருவருக்கொருவர் சுயாதீனமானவர்கள் என்று கருதினால் அவரது செயல்திறன் எவ்வளவு இருக்கும் என்பதை முன்னறிவிப்பதில் கடினமாக இருக்க வேண்டும் ஆனால் மாணவர்களின் தொகுப்பைக் கொண்டிருக்கும்போது அவர்களின் நடத்தை முன்கூட்டியே கணிக்க எளிதானது அவற்றின் ஒருங்கிணைந்த நடத்தை தனிப்பட்ட நடத்தை விட கணிக்க எளிதானது என்பதை அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் அறிவார் ஏனெனில் தனிநபர்களின் சேகரிப்பின் பெரும்பகுதி ஒரு விநியோகத்தில் அல்லது மற்றொன்றின் கீழ் வரும் எனவே பயிற்றுவிப்பாளராக இருக்கலாம் இந்த வகுப்பில் சரியாக 10 மாணவர்கள் தேர்வில் சிறப்பாக செயல்படுவார்கள் வகுப்பில் 5 பேருக்கு மிகவும் மோசமாக இருக்கும் வகுப்பில் செயல்திறன் சராசரியாக 60 சதவீதமாக இருக்கக்கூடும் மேலும் அவரது கணிப்புகள் செல்லுபடியாகும் என்று கண்டுகொள்ளாமல் இருப்பதால் அவர் அதிக எண்ணிக்கையிலான டேட்டா த் தொகுப்பை கையாளுகிறார் எனவே சீரற்ற மாறி இந்த நிகழ்தகவு விநியோகங்களுக்கு தொடக்கமாக உள்ளது எனவே தொடர்ச்சியான சீரற்ற மாறுபாடுகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம் தனித்துவமான சீரற்ற மாறுபாடுகளின் உதாரணங்களும் இருக்கலாம் ஆனால் சோதனைகளின் வடிவமைப்பில் நாம் வழக்கமாக தொடர்ந்து மாறுபடும் அளவுகளை சமாளிக்கிறோம் எனவே நிகழ்தகவு அடர்த்தி செயல்பாடு தொடர்ச்சியான சீரற்ற மாறி டொமைனில் நிகழ்தகவுகளின் விநியோகம் விவரிக்கிறது எனவே நிகழ்தகவு விநியோகம் சார்பான வரையறை என்ன இது சிறிய z க்கும் குறைவான அல்லது அதற்கு சமமான மதிப்பை எடுத்துக் கொண்ட சீரற்ற மாறியின் நிகழ்தகவு என வரையறுக்கப்படுகிறது சிறிய z என்பது குறிப்பிட்ட மதிப்பு இது 0 5 1 3 அல்லது முடிவிலாமையாயிருக்கும் z க்கு மைனஸ் முடிவுக்கு சமமானது x dx இன் f இன் ஒருங்கிணைப்பு மற்றும் z இன் மூலதன F ஆனது குறிக்கப்படுகிறது எனவே இங்கே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது z இன் மதிப்பில் நீங்கள் செருகப்படும் மேல் வரம்பு மற்றும் நீங்கள் நிகழ்தகவு விநியோகம் செயல்பாட்டை ஒருங்கிணைக்க வேண்டும் எனவே இதைச் செய்யும்போது x இன் செயல்பாடு f இன் படிவத்தை நீங்கள் அறிவீர்கள் அல்லது நீங்கள் இந்த ஒருங்கிணைப்பு பகுப்பாய்வு செய்ய முடியும் அல்லது நிகழ்தகவு விநியோகம் செயல்பாடுகளை வடிவம் மிகவும் சிக்கலாக உள்ளது என்றால் நீங்கள் அதை எண்ணி செய்ய வேண்டும் எந்த வகையிலும் நீங்கள் ஒரு மதிப்பை பெறுவீர்கள் அந்த மதிப்பானது மைனஸ் முடிவிலாவிலிருந்து z வரை அதிகரித்து வரும் நிகழ்தகவுகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது மேலும் இது ஒட்டுமொத்த பரவல் செயல்பாடு என வழங்கப்படுகிறது Z ஆனது பிளஸ் முடிவடையும் போது என்ன நடக்கும் வரையறுக்கப்படுவதன் மூலம் வளைவின் கீழ் மொத்த பகுதி 1 சமம் என்று நாம் அறிந்திருக்கும் நிகழ்தகவுகளை குறிக்கும் எனவே பரவலான பரவல் செயல்பாடு நிகழ்தகவுகளின் மொத்த மதிப்பைக் குறிக்கிறது பிளஸ் முடிவிலா என்றால் இது நிகழ்தகவுகளின் ஒட்டுமொத்த தொகை அல்லது அது மதிப்புக்கு குறைவாக இருந்தால் மதிப்புக்கு மேல் இருந்தால் அந்த மதிப்பு z க்கு நிகழும் நிகழ்தகவுகளின் தொகை ஆகும் நாம் நேரடியாக கூட்டு செய்யவில்லை ஆனால் நாம் ஒருங்கிணைப்பு செய்கிறோம் ஸ்லைடு டைம் 1312 ஐ பார்க்கவும் எனவே இன்டெக்ரால் கால்குலஸ் அறிந்தவர்கள் இந்த குறிப்பிட்ட ஸ்லைடுகளை எளிதில் கண்டுபிடிக்கலாம் X க்கும் குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கலாம் அதாவது சீரற்ற மாறி a மற்றும் p இடையே இருக்கும் நிகழ்தகவு மேலும் a ஒருங்கிணைபு முதல் bf அது x dx கொடுக்கப்படுகிறது இது மொத்தத்தில் பரவளவிலான b மைனஸ் a வின் பரவலான கூட்டு மொத்ததை சார்பாக இருக்கும் ஒரு நிகழ்தகவு விநியோகம் செயல்பாட்டை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழ்தகவு விநியோகம் இருப்பதாக கற்பனை செய்யலாம் எனவே ஒரு விநியோகத்தை நீங்கள் கொண்டிருந்தால் விநியோக மையம் எங்கே என்று தெரிய வேண்டும் அதன் பரவலை நீங்கள் அறிய விரும்பலாம் எனவே நீங்கள் சராசரி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் மற்றும் நீங்கள் மாறுபாட்டை அறிய விரும்புகிறீர்கள் சராசரி என்பது விநியோகங்களின் சராசரி மதிப்பின் பிரதிநிதி சில சமயங்களில் விநியோகத்தின் வடிவத்தை பொறுத்து சராசரி விநியோகத்தின் மையத்தில் இருக்கும் சில நேரங்களில் வளைந்த விநியோகங்கள் விஷயத்தில் சராசரி மையத்தில் இருக்காது மையம் மூலம் சொல்ல நான் என்ன முயற்சி செய்கிறேன் என்றால் சீரற்ற மாறி x மைனஸ் முடிவிலா இருந்து பிளஸ் முடிவிலா ஆகிறது சில சமச்சீர் விநியோகங்களில் சராசரியாக 0 இருக்கலாம் ஆனால் வேறு சில சந்தர்ப்பங்களில் அது வளைவின் தன்மையைப் பொறுத்து 5 அல்லது 10 ஆக இருக்கலாம் எனவே நமக்கு முன்னால் வரும் சில வரையறைகள் உள்ளன Mu என்ன Mu என்பது தொடர்ச்சியான நிகழ்தகவு விநியோகதின் சராசரி ஆகும் தொடர்ச்சியான விநியோகத்திற்கான சராசரி X என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே சீரற்ற மாறி X இன் எதிர்பார்க்கப்படும் மதிப்பு என்னவென்றால் அது mu அல்லது விநியோகத்தின் சராசரி இது மைனஸ் முடிவிலா இருந்து பிளஸ் முடிவிலா xf of dx x இன் நிகழ்தகவு விநியோகம் சார்பை பெருக்கிக் கொண்டிருப்பதால் இது 1 க்கு சமமாக இருக்காது எனவே அது எப்போதும் 1 க்கு சமமாக இருக்காது மைனஸ் முடிவிலா மட்டும் x dx இன் முடிவிலா f 1 க்கு சமமாக இருக்கும் ஆனால் இங்கு மதிப்பு X axis இன் எதிர்மறை பக்கத்தில் முக்கியமாக விநியோகம் இருந்தால் நீங்கள் எதிர்மறையான மதிப்பைக் கொண்டிருப்பீர்கள் நிகழ்தகவு விநியோகம் சார்பின் பரப்பை அளவிட சிக்மா ஸ்கொயர் மாறுபாட்டை குறிக்கும் எனவே சிக்மா ஸ்கொயர் என்பது மாறுபாடு மற்றும் இது X மைனஸ் mu முழு சதுரங்க சக்கரம் எதிர்பார்த்த மதிப்பாக வரையறுக்கப்படுகிறது எனவே நாம் சீரற்ற மாறியின் மாறுதலிலிருந்து வெகுதொலைவில் கண்டுபிடித்துள்ளோம் பின்னர் நாம் அதைச் சிதறச் செய்கிறோம் பின்னர் சிக்மா ஸ்கொயரைப் பெறுகிறோம் எனவே மைனஸ் முடிவிலா இருந்து பிளஸ் முடிவிலா x மைனஸ் mu முழு சதுர f of xdx எனவே இப்போது நாம் மிக முக்கியமான மற்றும் பிரபலமான நிகழ்தகவு அடர்த்தி செயல்பாடு பார்ப்போம் இது சாதாரண விநியோகமாகும் கடந்த காலத்தில் இந்த சாதாரண விநியோகத்தை நீங்கள் பல முறை சந்தித்திருக்கலாம் இது விஞ்ஞானம் மற்றும் பொறியியலில் பயன்பாடுகளைப் பெறுகிறது மேலும் பல விநியோகங்களில் சில குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் சாதாரண விநியோகம் செய்யப்படுகின்றன எடுத்துக்காட்டுக்கு T விநியோகம் சுதந்திரத்தின் டிகிரி infinity ஆக மாறும்பொழுது சாதாரண விநியோகத்திற்கு மாறுகிறது சுதந்திரம் டிகிரி என்ன அர்த்தம் பின்னர் பார்ப்போம் நான் முன்னர் சொன்னது போல நாம் ஒரு நிகழ்தகவு விநியோகம் செயல்பாடு பார்க்கும் போது நாம் அதன் சராசரி மற்றும் பரவல் தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளோம் சாதாரண விநியோக வழக்கில் விநியோகம் அளவுருக்கள் சராசரி மற்றும் நிலையான விலகல் ஆக உள்ளன நிலையான விலகல் மாறுபாட்டின் ஸஃவரே ரூட் ஆகும் அளவுருக்கள் a மற்றும் b இருக்கலாம் மற்ற விநியோகங்கள் இருக்கலாம் உதாரணமாக நீங்கள் சராசரி மற்றும் நியமச்சாய்வு பெற கணித ரீதியாக இந்த அளவுருக்கள் கையாள வேண்டும் ஆனால் இயல்பான பகிர்வில் நன்மை என்னவென்றால் mu மற்றும் ஸ்டாண்டர்ட் டேவிட்டின் சிக்மா விநியோகத்தின் அளவுருக்கள் ஆகும் எனவே நீங்கள் அளவுருக்கள் என்ன சொல்கிறீர்கள் அடுத்த ஸ்லைடில் நான் காண்பிப்பேன் எனவே இது நிகழ்தகவு பரவலைச் சார்பின் வடிவம் மற்றும் அது 2 சிக்மா ஸ்கொயர் மூலம் ரூட் 2 பி சிக்மா ஸிகுர்த் எஸ்பிஓனேன்டில் மைனஸ் x மைனஸ் mu முழு square வகுத்தல் 2 சிக்மா ஸிகுர்த் எனவே இது f இன் x க்கான ஒரு கணித வடிவமாகும் இந்த விநியோகத்தில் உள்ள அளவுருக்கள் mu மற்றும் சிக்மா ஆகும் எனவே நீங்கள் mu மற்றும் சிக்மா ஐ மாற்றுவதன் மூலம் பல்வேறு வகை விநியோகங்களை பெற முடியும் அதனால்தான் இவை அளவுருக்கள் என அழைக்கப்படுகின்றன ஒரு சாதாரண விநியோகம் எப்படி இருக்கும் இது சாதாரண விநியோகத்தின் வடிவமாகும் நீங்கள் பார்க்க முடியும் எனில் இது மிகவும் செறிவானது மற்றும் இது x பட்டியில் மையமாக உள்ளது x பார் என்பது சராசரி MU ஆகும் ஏன் இது x பார் என்று அழைக்கப்படுகிறது மீண்டும் நாம் சிறிது காத்திருக்க வேண்டும் அந்த மாதிரி சராசரியை பிரதிபலிக்கிறது ஆனால் பொதுவாக நாம் இங்கே mu பயன்படுத்துகிறோம் எனவே வளைவின் பரப்பளவு சராசரியைவிட 50 சதவிகிதம் அதிகம் சராசரிக்கு 50 சதவிகிதம் குறைவு என்று இருக்கும் எனவே வளைவின் கீழ் உள்ள மொத்த பகுதி 100 சதவிகிதம் ஆகும் மேலும் இது ஒரு நிகழ்தகவுக் கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தால் அது 1 ஆக இருக்கும் எனவே நீங்கள் மைனஸ் இணைபிரிட்டி இருந்து பிளஸ் இணைபிரிட்டி செல்கிறீர்கள் ஆனால் சராசரி மதிப்பிலிருந்து மேலும் விலகி செல்லும்போளுது வால் மிகவும் மெல்லியதாக இருக்கும் எனவே 68 சதவிகித பகுதியினர் சராசரியிலிருந்து ஒரு நியமச்சாய்விற்குள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறலாம் எனவே இது சராசரி மதிப்பாக இருக்கும் எனவே நீங்கள் இரு பக்கத்திலும் ஒரு நியமச்சாய்வு இருந்தால் x பார் மற்றும் சிக்மா மற்றும் x பார் மைனஸ் சிக்மா x பட்டை விநியோகத்தின் சராசரி அதை mu என அழைக்கலாம் ஆனால் இங்கே x bar என காட்டப்படுகிறது எனவே 68 சதவிகிதம் இந்த இரு வரம்புகளுக்கு இடையில் இழுக்கப்படுகிறது நீங்கள் x பட்டியில் கழித்தல் 2 சிக்மாவிற்கு சென்றால் சராசரி மதிப்பில் இரண்டு நியமச்சாய்வுகள் சராசரி மதிப்புக்கு கீழே உள்ளன பின்னர் இரண்டு நியமச்சாய்வுகளை சராசரி மதிப்பு பின்னர் மொத்த பகுதியில் 95 சதவீதம் எனவே நீங்கள் இரு தரப்பினரின் சராசரி மதிப்பீட்டிற்குச் செல்லும்போது நீங்கள் பகுதியில் 99 சதவிகிதம் என ஏதேனும் ஒன்றை பாதுகாக்கிறீர்கள் சாதாரண விநியோகத்திற்கான குறியீடானது மூலதன N mu கமா சிக்மா ஸ்கொயர் ஆகும் இங்கு mu என்பது சராசரி மற்றும் சிக்மா ஸ்கொயர் மாறுபாடு ஆகும் இது விநியோகத்தை பிரதிநிதித்துவம் செய்வதற்காகப் பயன்படுத்தப்படுகிறது இப்போது mu மற்றும் சிக்மா ஸ்கொயர் இன் மதிப்பைப் பொறுத்து நீங்கள் எண்ணற்ற விநியோகங்களைக் கொண்டிருக்க முடியும் சில நேரங்களில் சராசரி மதிப்பானது எதிர்மறையாக இருக்கலாம் ஆனால் விநியோகம் எதிர்மறையான மதிப்பை மையமாகக் கொண்டிருக்கும் ஆனால் சிக்மா ஸ்கொயரைக் கொண்ட மாறுபாடு எப்போதும் வெளிப்படையாக நேர்மறையாக இருக்கிறது எனவே சிக்மா சதுரத்தின் சதுர ரூட் சிக்மா அல்லது தரநிலையாக அழைக்கப்படுகிறது விலகல் நேர்மறையானது சராசரி எதிர்மறையாக இருக்கலாம் ஆனால் நிலையான விலகல் எப்போதும் சாதகமானது எனவே சராசரி mu மற்றும் நிலையான விலகல் சிக்மா என்னவெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு நிலையான சாதாரண விநியோகத்தை உருவாக்க விரும்புகிறோம் எனவே நீங்கள் எந்த தன்னிச்சையான சாதாரண விநியோகவையுமின்றி எந்தவொரு தன்னிச்சையான மதிப்பு mu மற்றும் ஒரு சிக்மாவின் தன்னிச்சையான மதிப்பைக் கொண்டிருப்பதாகக் கருதினால் அதை மிக எளிமையான முறையில் நீங்கள் தரப்படுத்தலாம் எனவே நீங்கள் சீரற்ற மாறி x ஐ மறுபரிசீலனை செய்யும்போது சராசரியான mu உடன் அதைக் கழிப்பதன் மூலம் இந்த வேறுபாட்டை நியமச்சாய்வு சிக்மாவிலிருந்து பிரித்து ஒரு மூலதன Z என அழைக்கப்படும் ஒரு நிலையான சாதாரண சீரற்ற மாறி கிடைக்கிறது பின்னர் நாம் சிக்மா மூலம் x minus mu இந்த மாற்றத்தை நீங்கள் செய்யும்போது சாதாரண விநியோகமானது மாயமாக மாறும் அது மையத்தில் 0 மற்றும் ஒரு யூனிட் நியமச்சாய்வு அல்லது 1 க்கு மாறான மாறுபாடுகள் உள்ளன வடிவம் மற்றும் நீங்கள் நிகழ்தகவுகளை பார்க்க வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒரு சாதாரண அட்டவணையின் சராசரி விநியோகம் மற்றும் நியமச்சாய்வு 1 ஐக் கொண்டிருக்கும் ஒரு அட்டவணையைப் பார்க்க வேண்டும் முன்பு நான் சொன்னது போல நீங்கள் ஒரு சாதாரண சீரற்ற மாறிமுறையை முறைப்படுத்தினால் இது 0 என்பது 1 என மாறுபடும் எனவே இது தரநிலை இயல்பான சீரற்ற மாறி என அழைக்கப்படுகிறது ஒரு சாதாரண சீரற்ற மாறியத்தின் ஒட்டுமொத்த பரவல் வரையறுக்கப்படுகிறது z ன் பை என்பது மூலதன Z இன் நிகழ்தகவு சமமாக அல்லது z க்கு சமமாக இருக்கும் மூலதன Z ஆனது சீரற்ற மாறி z மற்றும் z யை எந்த எண் மதிப்பையும் குறிக்கிறது என்பதை நினைவில் கொள்க எனவே நீங்கள் நிலையான சாதாரண வளைவைப் பார்த்தால் அது சராசரி 0 வில் மையமாக இருப்பதை நீங்கள் காணலாம் இதில் 0 5 கழித்தால் நியமவிலகல் மதிப்பு சராசரியிலிருந்து 0 5 மடங்கு ஆகும் வெளிப்படையாக நிலையான இயல்புநிலைக்கான விலகல் மதிப்பானது 1 க்கு சமமாக இருக்கும் ஆகையால் இந்த சராசரிக்கு கீழே உள்ள சராசரி நியமவிலகல் சராசரியை விட பாதி நிலையான விலகலைக் குறிக்கிறது சராசரியாக 0 ஆகும் சராசரியாக இரு பக்கங்களிலும் உள்ள ஒரு நியமச்சாய்வில் உள்ள சீரற்ற மாறிகள் தொடர்பான வளைவின் கீழ் உள்ள பகுதி 15 பிளஸ் 19 1 என்பது 34 1 ஆகும் எனவே மீண்டும் இங்கே 34 1 உள்ளது அது 68 2 ஆகும் எனவே வட்டத்தின் கீழ் பகுதியில் 68 2 சதவிகிதம் சராசரியின் இரு பக்கத்திலும் ஒரு நியமச்சாய்வுக்குள் மூடப்பட்டிருக்கும் மேலும் முந்தைய ஸ்லைடில் நாம் பார்த்ததுதான் நியமச்சாய்வில் 68 சதவிகிதம் ஒரு சராசரி ஆகும் மற்றும் சராசரியின் நியமச்சாய்வு என நீங்கள் கூறும்போது அர்த்தத்தின் இரு பக்கத்திலும் உள்ளது ஏன் இவை எல்லாம் நமக்கு வேண்டும் சாதாரண விநியோகத்துடன் நாம் இயங்கினால் அது சிறந்ததாக இருக்கும் ஏனெனில் இது நல்லது மற்றும் சமச்சீரானது என்பதோடு சராசரி இடைநிலைக்கு சமமாக இருப்பதைக் காட்டலாம் பின்னர் சாதாரண விநியோகத்தின் பண்புகள் நன்கு புரிந்து கொள்ளப்படும் மேலும் வேலை செய்ய நேர்த்தியானது நாம் கையாளும் டேட்டா சாதாரண விநியோகம் மூலம் விவரிக்கப்படுவதால் அது நன்றாக இருக்கும் ஆனால் அது வழக்கு இல்லை பெரிய டேட்டா தொகுப்பை நாங்கள் கையாளும் போது டேட்டா எவ்வாறு விநியோகிக்கப்படுகிறது என்பது எங்களுக்குத் தெரியாது அது என்ன வடிவத்தில் உள்ளது அது என்னவென்பதைப் பொறுத்து நிகழ்தகவு விநியோகம் இருக்கும் எனவே இந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது எனவே இது அடிப்படையில் மக்களை வரையறுக்கிறது நாம் ஏன் மக்களை சமாளிக்க வேண்டும் ஏனென்றால் அதிகமான எண்ணிக்கையிலான நிறுவனங்களின் நடத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக நீங்கள் மாணவர் கூட்டமாக அல்லது மக்கள் தொகை இருக்க முடியும் மக்கள் தொகையின் சிறப்பம்சங்களை நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும் இதன்மூலம் மக்கள்தொகை விருப்பத்தேர்வுகள் அல்லது பழக்கங்கள் அல்லது திறமைகள் மற்றும் செயல்திறனைப் பற்றிய நல்ல யோசனை நமக்கு உள்ளது எனவே இவை முடிவெடுக்கும் தரக் கட்டுப்பாட்டு மற்றும் மார்க்கெட்டிங் புள்ளிகளின் பார்வையிலிருந்து தேவைப்படுகின்றன எனவே நீங்கள் எங்களது இலக்குகளை செயல்முறை மற்றும் அமைப்புகள் போன்றவற்றை அமைக்கலாம் நீங்கள் மக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மக்கள் தொகையில் ஒவ்வொரு நபருக்கும் செல்ல முடியாது அந்தத் தரவிலிருந்து டேட்டா களை சேகரிக்க முடியாது நடைமுறையில் சாத்தியமில்லை எனவே மக்களிடமிருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் வேண்டும் மக்களுக்கு பொறுப்பான மதிப்பீட்டை பெறுவதற்காக மாதிரி கவனமாக செய்யப்பட வேண்டும் பார்க்கவும் எனவே நீங்கள் மாதிரியைப் பெற்றுவிட்டால் மக்கள் தொகையின் சராசரி மாறுபாடு என்ன வகையான விநியோகம் போன்றவற்றை மதிப்பிடலாம் ஸ்லைடு டைம் 2704 ஐ பார்க்கவும் நாம் எவ்வாறு மாதிரி எடுப்பது நாம் மாதிரியை பரிசீலிக்கும்போதே அவை ஒன்றை ஒன்று சுயாதீனமாக இருக்க வேண்டும் மேலும் ஒவ்வொரு நிறுவனமும் எடுத்த மாதிரி ஒவ்வொரு சமநிலையையும் எடுத்துக் கொள்ள வேண்டும் மேலும் அவர்கள் அதே நிகழ்தகவு விநியோகம் பிரதிநிதித்துவம் வேண்டும் அவர்கள் அனைவருக்கும் ஒரே விநியோகத்தில் வர வேண்டும் எனவே இப்போது மக்கள்தொகை மற்றும் சீரற்ற மாதிரிகள் மாதிரியான உறுப்பு சுயாதீனமாக இருக்க வேண்டும் மாதிரி ஒவோன்றுகும் சம வாய்ப்புகளை வேண்டும் 1000 பந்துகளில் நீங்கள் சேகரிக்க வேண்டும் என்று கூறுங்கள் இந்த பெட்டியில் வெவ்வேறு வண்ண பந்துகளை விநியோகிப்பதைப் பற்றிய ஒரு கருத்தை நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள் மேலும் அனைத்து நீலப் பந்துகளும் மேல் அடுக்குகளில் நிரம்பியிருந்தால் நீல பந்துகளில் நீங்கள் இந்த பெட்டியில் உள்ள அனைத்து பந்துகளிலும் நீல நிறம் என்று முடிவு செய்யலாம் நீங்கள் 10 பந்துகளில் ஒரு மாதிரியை எடுத்துக் கொள்ளலாம் அவை அனைத்தும் நீலமாக இருந்தால் அதுவே உங்களுக்கு கிடைக்கும் அதாவது சிவப்பு பந்துகள் மற்றும் வெள்ளை பந்துகள் தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்பை வழங்கவில்லை ஆனால் அனைத்து பந்துகளையும் விநியோகிக்கிறீர்கள் என்றால் தோராயமாக நீங்கள் 10 பந்துகள் எடுத்துக் கொண்டால் முழு பாக்ஸில் இருக்கும் பந்துகளில் நியாயமான விநியோகம் இருக்கும் மீண்டும் மூன்றாவது அளவுகோல் நிறைய உணர்வைத் தருகிறது உங்களிடம் அதிகமான மாதிரி கூறுகள் இருந்தால் பதில்களைப் பற்றி நாங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் துல்லியமாக உணர்கிறோம் பெட்டியில் இருந்து நீங்கள் எடுக்கும் அதிக எண்ணிக்கையிலான பந்துகள் பெட்டியில் உள்ள பந்துகளின் விநியோகம் பற்றி உங்களுக்கு நன்றாக உணர்த்தும் ஆர்வமாக உள்ள சீரற்ற மாதிரியின் பண்புகள் மாதிரி மாறுபாடு மற்றும் அவை சீரற்ற மாறிகள் எனவும் கருதப்படுகின்றன மாதிரிகள் சீரற்ற மாறிகள் என்றால் அவற்றின் எந்த கணித கலவையும் ஒரு சீரற்றதாக மாறும் மற்றும் சீரற்ற மாறிகள் இந்த செயல்பாடுள் புள்ளிவிபரம் என அழைக்கப்படுகின்றன